எனவே சமன்பாடுகளின் அமைப்பு இங்கிருந்து வருகிறது எனவே என்னிடம் am n1Nan χn k0 grm r pnrdrFi ஆகையால் இது எங்களுக்கு Axb என்ற முழு அமைப்பை வழங்குகிறது x என்பது a1 உடைய aN வரையிலான ஒரு நெடுவரிசை வெக்டர் மற்றும் b என்பது இன்சிடென்ட் பீல்ட் ன் பல்வேறு புள்ளிகளின் நெடுவரிசை வெக்டர் Ei Ei ஆகும் எனவே இப்போது நாம் விரும்பினால் எல்லாவற்றையும் பற்றி நாம் அறிந்துகொள்வோம் இப்போது இங்கே என் அசல் பிரச்சனை என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் V1 மற்றும் இது தான் இங்கு தற்போதைய மூலமாகும் இங்கே நான் இங்கே நிற்கிறேன் இது எனது இடம் r நான் அளவிட விரும்பும் பீல்ட் என்ன நான் இதை இப்படி எழுதுகிறேன் EEi K02V2grrχ r E rdr இப்போது இந்த இன்டெக்ரேல்களை பற்றி நான் இப்போது அறிவேன் நான் எல்லாவற்றையும் முந்தைய ஸ்டேப் ல் இருந்து அறிந்திருக்கிறேன் நான் தீர்வுகளை கண்டறிந்தேன் மற்றும் எனக்கு இந்த E டொமைனுக்குள் கிடைத்தது இவை அனைத்தும் V ன் இன்டெக்ரேஷன் ஆகும் எனவே இந்த முழு விஷயமும் அறியப்படுகிறது எனவே இன்சிடென்ட் மற்றும் ஸ்கெட்டர்டு எனக்கு கிடைத்தது அது எனக்கு மொத்தத்தை தருகிறது மாணவர் இப்போது V1 ஆமாம் இந்த வெளிப்பாட்டில் இந்த சக மனிதர் என்ன மற்றும் நிச்சயமாக பகுதி r ∈ V ரீஜியன் r' இன்டெக்ரேஷன் ரீஜியன் V ல் காட்டப்பட்டுள்ளது எனவே இது இரண்டாவது ஸ்டேப் ஆகும் எனவே இது ஸ்டேப் 2 மற்றும் நாங்கள் இங்கே என்ன செய்தோம் என்பது ஸ்டேப் 1 ஆகும் மாணவர் பின்னர் r பிரைம் ன் இன்டெக்ரேஷன் E ஓவர் e c e r W வைக் கேட்போம் ஆம் r ∈ V 2 அது மாறாது மாணவர் E1 எனவே குழப்பம் என்னவென்றால் சமன்பாடு உண்மையில் ஒரே மாதிரியானது நான் ஸ்டேப் 1 க்கும் மற்றும் ஸ்டேப் 2 க்கும் ஒரே சமன்பாட்டைக் கொண்டிருக்கிறேன் இந்த சமன்பாட்டின் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் சமன்பாடு நான் மாற்றுவது r யை மட்டும் தான் r இங்கே தோன்றுகிறது இங்கே மற்றும் இங்கே நான் Er' க்கு தீர்வு கண்டுபிடிக்க விரும்பியபோதெல்லாம் இது ஒருபோதும் மாறாதாது அது எனக்கு வேண்டும் எனவே இங்கே r ∈ V2 எனவே இங்கே r ஓவர் கூட V2 சொந்தமானது என்பதை நான் உறுதி செய்ய வேண்டும் எனவே ஸ்டேப் 1 இல் நான் r ஐ சேர்த்தேன் V2 யை ஸ்டேப் 2 ல் சேர்த்தேன் r யை V1 க்கு சொந்தமானதாக செய்தேன் ஏனென்றால் அது எனது ரீஜியன் ஆப் இன்டெர்ஸ்ட் ஆனால் இதற்குள் ஒருபோதும் r' எப்போதும் V2 க்கு சொந்தமானது என்பது எப்போதும் மாறாதது எனவே இப்போது எனக்கு எல்லாம் தெரியும் உண்மையில் ஸ்டேப் 2 ஐ மதிப்பீடு செய்தால் ப்ரொப்லெம் ஆப் சிங்குலாரிட்டிஸ் இல்லை ஏனெனில் r எப்போதும் இங்கே வெளியே இருக்கும் எனவே நீங்கள் எப்போதும் இந்த பல்ஸிலிருந்து தூரத்தைப் பார்க்கிறீர்கள் இந்த பல்ஸ் பின்னர் இந்த பல்ஸ் இது இன்டெக்ரேஷன் ஆப் சிங்குலாரிட்டிஸ் ன் பகுதி இல்லை மாணவர் 0 என்றாலும் சரி நீங்கள் r யை V2 க்குள் வைத்தால் இருக்கும் சமன்பாடுகளில் ஒன்றை நீங்கள் திரும்பப் பெறுவீர்கள் மாணவர் ஆம் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டது எனவே அதைச் செய்வது தேவையற்றது எனவே இது மிக விரைவாக இயங்கியது வால்யூம் இன்டெக்ரேல் ஈக்குவேஷன்ங்களில் நான் கொஞ்சம் வேகமாகச் சென்றேன் ஏனென்றால் எல்லா கட்டுமானத் தொகுதிகளும் எங்களுக்குத் தெரியும் நாங்கள் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷனை பற்றி நன்கு அறிந்துள்ளோம் கிரீன்ஸ் பங்க்ஷன் Greens function நாங்கள் அறிந்ததே எப்போது நீங்கள் எவ்வாறு இதை சமாளிக்க வேண்டும் நாங்கள் இப்போது வாங்கிய மூன்று கட்டுமானத் தொகுதிகளுக்கு மேல் சிங்குலாரிட்டிஸ் உடன் இது செல்கிறது எனவே ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இந்த வால்யூம் இன்டெக்ரேல் பார்முலேக்ஷன்ஸ் எனது பிரச்சினை உண்மையில் இது ஹெட்ரோஜெனியஸ் தன்மைக் கொண்டது இதை நான் பயன்படுத்துவேன் இது இன்சிடென்ட் பீல்ட் ஆக இருக்கும் அதனால் ஸ்டேப் 1 மற்றும் ஸ்டேப் 2 க்கான சமன்பாடுகள் ஒரே சமன்பாடுகளாக இருக்கும் எனவே நீங்கள் r யை எங்கு வைத்தாலும் நீங்கள் Ei யை கணக்கிடுங்கள் அது V1 ல் அல்லது V2 ல் உள்ளதா அல்லது அது ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக உள்ளதா எனவே ஒரு பொருட்டல்ல எனவே இது ஸ்டேப் 1 மற்றும் ஸ்டேப் 2 இல் வித்தியாசமாக இருக்கும் ஏனெனில் ஸ்டேப் 1 r இல் உள்ளது V2 யை சேர்ந்தது எனவே நீங்கள் Ei யை V2 ல் கண்டுபிடிப்பீர்கள் ஸ்டேப் 2 ல் பார்வையாளர்களின் இடத்திலிருந்து Ei யை கண்டுபிடிப்பீர்கள் மாணவர் அதனால் எனவே இங்கே கேள்வி என்னவென்றால் கிரிட் பற்றி எனவே இந்த கிரிட் யை பற்றி விரைவாக தெளிவுபடுத்துகிறேன் நான் என்ன செய்கிறேன் இந்த ஈக்குவேஷனைப் பார்ப்போம் இங்கே மற்றும் குறிப்பாக இந்த இன்டெக்ரேல் யை நாங்கள் பார்க்கிறோம் அதனால் grr' நான் அதை சோதனை செய்யும் போது இந்த வெளிப்பாடாக மாறும் அதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் எனவே இங்கே இந்த கிரீன்ஸ் பங்க்ஷன் Greens function r mஎன்பது நிலையானது ஏனென்றால் அது ரீஜியன் ஆப் இன்டெக்ரேஷன் நான் சொல்வது வேறியபல் ஆப் இன்டெக்ரேஷன் அது தான் என்னுடைய ப்ரைம் கோஆர்டினேட் எனவே r m இங்கே நிலையாக செய்யப்பட்டது r' என்பது N பல்ஸ்களுக்கான கூட்டுத்தொகையை முறித்துக் கொள்ள இயக்கப்படுகிறது எனவே பல்ஸ் 1 பிறகு ஒன்றன்பின் ஒன்றாக எனவே நான் எடுக்கும் போது இங்கே 6 வது பல்ஸ் r' இந்த பல்ஸ்க்கு மேல் மாறுபடும் என்று சொல்லலாம் எனவே கவலைப்படுவதற்கு எதுவுமில்லை எனவே gr mr' r m நிலையாக செய்யப்பட்டது r' இந்த பல்ஸ்க்கு மேல் மாறுபடும் இதை நான் கணக்கிட எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த கூட்டுத்தொகை அனைத்து பல்ஸ்களையும் கடந்து செல்கிறது எனவே ஒரு கட்டத்தில் அது r m அல்லது r 1 வசிக்கும் பல்ஸ் எண் 1 க்கு மீண்டும் வரும் மாணவர் எனவே r' மாறுபடும் அல்லது ஒரு குறிப்பிட்ட பல்ஸ்க்கு மட்டுமே அது மாறுபடும் r' முழுமையான V 2 வரைக்கும் மாறுபடும் ஆனால் முழு V 2 வரைக்கும் பல்ஸ்கள் வகைகளாக பிரிக்கப்பட்டன எனவே நான் ஒவ்வொரு பல்ஸ் வாரியாக செல்ல வேண்டும் இதன்படிதான் நான் இதை எவ்வாறு பிரிக்கிறேன் ஆமாம் இது ஸ்டேப் 2 இல் கடைசி ஸ்லைடு ஆமாம் மாணவர் ஆமாம் நீங்கள் இன்டெக்ரேல்களை கணக்கிடும்போது மாணவர் ஆகையால் எனவே இங்கே இதை நாம் சரியாக மாற்றுவோம் E r n1Nanpnrஇப்போது இது அறியப்படுகிறது மாணவர் எனவே அடிப்படையில் நீங்கள் புதிய பகுதியை எடுத்துக்கொள்வதை அறிந்து கொள்ளலாம் குறிப்பு நேரம் 0647 இதற்குப் பிறகு எந்த நேரத்திலும் E யைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மாணவர் எனவே இதை நாங்கள் ஸ்கொயர் இன்டெக்ரேஷன் ஆஃப்ரொக்ஸிமேஷன் என்று கூறுகிறோம் குறிப்பு நேரம் 0655 ஆம் எனவே நீங்கள் ஒரே ஸ்கொயர் கிரிட் ஸ்கொயர் டு சர்க்கிள் கிரிட் ஆஃப்ரொக்ஸிமேஷன் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் இல்லை இந்த இன்டெக்ரேலை மதிப்பீடு செய்யும் இடத்தை நீங்கள் மாற்றவும் மாறும் ஒரே விஷயம் பார்வையாளர் இருப்பிட மாற்றங்கள் இந்த கிரீன்ஸ் பங்க்ஷன் Greens function இவை அனைத்தும் உங்களை மாற்ற அனுமதிக்க வேண்டும் மாணவர் ஆமாம் அது நல்லது சி அவர்கள் மாற மாட்டார்கள் சி டொமைனுக்கு சொந்தமானது அதனால் χ அதேவாக நாங்கள் இருப்போம் ஆனால் அதன் ஒரு நான் ஜிரோ மட்டுமே V 2 க்கு இருக்கும் எனவே நாங்கள் ஒரே மாதிரியாக இருப்போம் இந்த வெளிப்பாட்டில் r ஐப் பொறுத்து இருக்கும் ஒரே விஷயத்தை மாற்றுவது இந்த பையன் மாணவர் ρ வரும்போது நான் சொல்கிறேன் ஆமாம் அதனால்தான் ρ நான் சொல்வது உள்ளே வருகிறது மாணவர் கமா r உம் உள்ளே இல்லை இங்கே ρ |r m r'| நான் ஒருங்கிணைப்பை மதிப்பீடு செய்த பிறகு அது m n க்கு சமமாக மாறிவிடும் இதுதான் இப்போது இங்கே இன்டெக்ரேஷன் r' ஆக மாறுபடுகிறது வலது மற்றும் நான் ஒரு இடைநிலை ஸ்கெலார் மாறி ρ நான் அதை அப்படி அழைத்தேன் எனவே இது இப்படி ஆனது மாணவர் எனவே இங்கே χn பின்னர் a ஆக அறியப்படுகிறது அது ஆமாம் எனவே இதை நான் எழுத முடியும் r'dr'd θபின்னர் அது ρdρd θ ஆக மாற்றப்படும் இங்கே ஒரு வெக்டர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே 2 டைமென்ஷ்னல் இன்டெக்ரேஷன் நான் அதை 2 ஸ்கெலார் சொற்களாக உடைத்துள்ளேன் ρ மற்றும் θ போலார்கோர்டினேட்ஸ் ல் இன்டெக்ரேஷன் னின் வரம்புகள் எந்த பல்ஸ் உடன் பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக இல்லை மற்றும் முழு பல்ஸ் உடன் இன்டெக்ரேட் செய்ய வேண்டும் மாணவர் இல்லை எனவே இங்கே பார்க்கும்போது r m நிலையானது எனவே இது மாணவர் எனவே நாங்கள் அதை r' ஆக எழுதுகிறோம் ஆமாம் நான் பார்க்கிறேன் அதனால் r' ஆம் எனவே இங்கே நான் அதே பல்ஸ் உடன் இன்டெக்ரேட் செய்யவது போல் தெரிகிறது ஆனால் நான் எந்த பல்ஸ் சரியானது என்பதைப் பொறுத்து இதில் ஒரு ஆஃப்செட் இருக்கும் மாணவர் இது பெசெல் செயல்பாட்டிற்குள் ஈடுசெய்யப்பட வேண்டும் இது பெசல் செயல்பாட்டிற்குள் ஈடுசெய்யப்பட வேண்டும் எனவே இது எல்லாவற்றையும் நான் இங்கே பெறுவேன் எனவே நீங்கள் சிந்திக்கலாம் r'rn ρ அந்த மாதிரி ஏதாவது ஆமாம் அது ஆமாம் எனவே அந்த இடைநிலை படிகள் இடையில் நாம் தவிர்த்துவிட்டோம் எனவே இவை குறிப்பாக பீட்டர்சனின் Peterson's அத்தியாயம் 2 5 ஆகும் இந்த புத்தகம் ஒரு மிகச் சிறந்த புத்தகம் சர்பேஸ் இன்டெக்ரேலின் 8 ஆம் அத்தியாயத்தைக் கொண்டிருந்தது மற்றும் அடிப்படைக் கோட்பாட்டிற்காக இந்த நிகழ்வுகளை குறிப்பிடுவது சரி